செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்பொழுது நீங்கள் இணையதளத்தில் ஒரு நிரலை பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த நிரலின் மீது தாங்கள் நம்பிக்கை வைக்கலாமா அல்லது நம்பலாமா என்பதைப்பற்றி தங்களுக்கு உறுதிப்படுத்த இயலவில்லை தாங்கள் அந்த நிரலைஇயக்கினால் உங்கள் கணினி அதாவது கம்ப்யூட்டர் பாதுகாப்பாக இயங்கும் அல்லது எந்தவித இடையூறும் இல்லாமல் செயல்படும் என்பதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்கள் அல்லது அந்த நிரலை இயக்கினால் அந்த நிரல் உங்கள் கணினியிலிருந்து ரகசிய தகவல்களை எளிதாக திருடலாம் அல்லது எடுத்துக் கொள்ளலாம் மேலும் உங்கள் கணினியை செயலிழக்கச் செய்யலாம் மற்றும் உங்கள் கணினியில் உள்ள கோப்புகளை அதாவது தகவல்களை அழிக்க நேரிடும் அல்லது நீக்கிவிடும் மற்றும் சிலபல தீங்குவிளைவிக்கும் செயல்களையும் அது கணினிக்கு கொடுத்துவிடும் என்று தாங்கள் நினைக்கக்கூடும் இந்த பாடத்தில் இந்தநிரல்களை நாம் நம்பிக்கையற்ற அல்லது தீங்கு விளைவிக்கும் நிரல் என்று அழைக்கின்றோம் இனி வரும்பாடத்தில் நாம் எவ்வாறு நம்பிக்கையற்ற அல்லது கணினிக்கு தீங்கு விளைவிக்கும் கோப்புகள் அதாவது நிரல்களை நமது கணினியில் எந்தவித தீங்கும் இல்லாமல் இயக்கலாம் என்பதைப்பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நம்பத்தகாத அல்லது நம்பிக்கையற்ற முழு பயன்பாட்டையும் மற்றும் நீங்கள் நம்பமுடியாத பயன்பாட்டையும் எப்படி நீங்கள் கணினியில் இயக்குவீர்கள் என்பதையும் மற்றும்நம்பத்தகாத மூன்றாம் தரப்பு தொகுதி அல்லது மூன்றாம் தரப்பு நூலகத்தை பயன்படுத்தி பயன்பாடுகளை இயக்குவது உதாரணத்திற்கு இந்த பயன்பாட்டினை இயங்கச் செய்வதற்கு நாம் மூன்றாம் தரப்பு தொகுதியின் அல்லது மூன்றாம் தரப்பு நூலகத்தின் உதவி தேவைப்படுகின்றது ஆனால் இந்த மூன்றாம் தரப்பு தொகுதி அல்லது மூன்றாம் தரப்பு நூலகம் நம்பத் தகுந்ததாக இல்லை இதுபோன்ற சூழலில் இந்த பயன்பாட்டை இயக்குவது எப்படி என்பன போன்ற பல பகுதிகளை பற்றி இனிவரும் விரிவுரையில் தெரிந்துகொள்ள இருக்கின்றோம் நீங்கள் இப்பொழுது அந்தத்தொகுதி அல்லது நூலகத்தை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றும் இந்த பயன்பாட்டை இயக்குவதற்கு அந்த நூலகம் தேவைப்படுகிறது அந்த நூலகத்தை நம்பலாமா அல்லது நம்பக் கூடாதா என்பதைப்பற்றி உங்களுக்கு உறுதியாகத் தெரியவில்லை உதாரணத்திற்கு அந்த நூலகம் உங்களது கணினிக்கு தீங்கு விளைவிக்கும் சில பகுதிகளை கொண்டிருந்தால் அந்த நூலகத்தை பயன்படுத்தி உங்களது பயன்பாட்டை எவ்வாறு இயக்குவது என்பது போன்ற சில கேள்விகளுக்கு வெளிப்படையான தீர்வுகள் இருக்கின்றன அதில் முதலாவதாக ஏர்கேப்டூ சிஸ்டம் முறையை நாம் உபயோகிக்க இருக்கின்றோம் இதிலிருந்து நாம் தெரிந்துகொள்வது என்னவென்றால் நீங்கள் உங்கள் கணினியை எல்லா மற்ற கணினிகளுடன் இணைக்கப்பட்டுள்ள லேன் பகுதியிலிருந்து நீக்கி தனிமைப்படுத்தி உங்கள் கணினிக்கு தேவைப்படும் இயங்குதளம் மற்றும் தேவைப்படும் மென்பொருட்களையும் நிறுவிதங்களது நம்பத்தகாத பயன்பாட்டை நீங்கள் இயக்க முடியும் இரண்டாவது தீர்வாக தாங்கள் மெய்நிகர் இயந்திரத்தைக் கொண்டுள்ள கிளவுட் கம்ப்யூட்டிங் என்விரான்மென்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகையால் இந்த தீர்வை பயன்படுத்தி தாங்கள் மெய்நிகர் இயந்திரத்தை அமைத்து விருந்தினர் இயங்குதளத்தை அந்த மெய்நிகர் இயந்திரத்தில் நிறுவி தாங்கள் நம்பத்தகாத பயன்பாட்டை இயக்கலாம் இப்பொழுது மூன்றாவது தீர்வாக கொள்கலனை பயன்படுத்தி உதாரணத்திற்கு டாக்கர்ஸ் போன்றவற்றை பயன்படுத்துவது இதை ஏர் கேப்டூ சிஸ்டம் மற்றும் மெய்நிகர் இயந்திரத்துடன் ஒப்பிட்டால் இது அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்ததாக கருதப்படவில்லை ஆனால் இதை பயன்படுத்தி நம்பத்தகாத பயன்பாட்டின் நிரல்களை ஓரளவிற்கு இயக்க முடியும் மேலே குறிப்பிட்ட அனைத்து தீர்வுகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஏர்கேப்டூ சிஸ்டம் மெய்நிகர் இயந்திரம் மற்றும் கொள்கலன் முதலியவை நமக்கு நம்பத்தகாத பயன்பாட்டை இயக்க ஓரளவிற்கு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பை வழங்கும் இருப்பினும் இது சிறந்த வழிமுறையாக கருதப்படவில்லை இது ஒரு பண்புநயமற்ற கரடுமுரடான வழிமுறையையே வழங்குகின்றது இதிலிருந்து நாம் அறிந்துகொள்வது என்னவென்றால் மேற்கண்ட ஒவ்வொரு தீர்வுகளும் அதற்கென்று ஒரு தனித்துவமான வழிமுறைகளை கையாளுகின்றது உதாரணத்திற்கு தாங்கள் நம்பத்தகாத பயன்பாட்டை ஏர்கேப்டூ சிஸ்டம் பயன்படுத்தி இயக்கினிர்கள் என்றால் அதற்கு நெட்வொர்க்கிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட கணினி தேவைப்படுகின்றது மெய்நிகர் இயந்திரத்தை பயன்படுத்தினால் தங்கள் கணினி மெய்நிகர் எந்திரத்தை கொண்டிருக்க வேண்டும் கொள்கலன் என்றால் டாக்கரை பெற்றிருக்க வேண்டும் இனி நாம் தொலை நிலை நடைமுறைகளை பயன்படுத்தி தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பை உருவாக்குவது எப்படி என்பன போன்ற சிறந்த தீர்வு முறைகளைப் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் இந்த விரிவுரைபகுதியைஉற்று நோக்கினால் மிகப்பெரிய பயன்பாடுஇந்த கணினியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பயன்பாடு பல்வேறுபட்ட தொகுதிகளை உள்ளடக்கி அந்த தொகுதிகள் ஒரே ஒரு பயன்பாட்டு முறையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட பயன்பாட்டில் கணினிக்கு தீங்கு விளைவிக்கும் சில பகுதிகள் இருக்குமேயானால் அந்த தீங்கு விளைவிக்கும் பகுதிகள் நமது பயன்பாட்டினை எளிதாக அணுகி பின்னர் நமது முழு பயன்பாடுஎல்லையில் நுழைந்து அனைத்து தகவல்களையும் கணினியை தாக்குபவர்களால் எளிதில் பெறமுடியும் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தீங்கு விளைவிக்கும் சில பகுதிகளால் கணினியை தாக்குபவர்கள் சில குறிப்பிட்ட தகவல்களை மட்டுமே பெரும் வகையில் அதாவது எல்லா தகவல்களையும் பெறாத வகையில் பயன்பாட்டை வடிவமைக்க வேண்டும் கணினியை தாக்குபவர்களால் தீங்கு விளைவிக்கும் சில பகுதிகள் பயன்பாட்டின் மூலம் செலுத்தப்படும் அது கணினியை பெரிய அளவில் அதாவது முழுவதுமாக பதிக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு மிகக்குறைந்த பாதிப்பை உருவாக்கும் அளவுக்கு எப்படிப்பட்ட பெரிய பயன்பாட்டை வடிவமைப்பது என்பன போன்ற தகவல்களை இனிவரும் விரிவுரையில் ஆராய இருக்கின்றோம் உயர்மட்ட நிலையிலிருந்து நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்றால் மிகப்பெரிய பயன்பாட்டை பல சிறு தொகுப்புகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுப்பும்ஆர்பிசி மூலமாக தொடர்பு கொண்டு தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் இப்பொழுது ஒவ்வொரு தொகுப்பும் ஒன்றுக்கொன்று சார்பற்ற தொடர்பில்லாத செயல்முறையில் இயங்கத் தொடங்கும் ஆகையால்தாக்குபவர்களால் தீங்கிழைக்கும் நிரல்கள்பயன்பாட்டின் ஏதாவது தொகுதியில் செலுத்தப்படும் அந்த குறிப்பிட்ட தொகுதியின் தகவல்களை மட்டுமே தாக்குபவர்களால் பெற இயலும் இதைத்தவிர வேறு எந்த ஒரு தொகுதியின் தகவல்களையும் தாக்குபவர்களால் பெறமுடியாது அதனால் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் சேதம் செய்ய முடியும் அல்லது அழிக்க முடியும் ஆகையால் அந்த பெரிய பபயன்பாட்டிலுள்ள பிற தொகுதிகளை அழிக்க இயலாது அல்லது சேதப்படுத்த முடியாது மேற்குறிப்பிட்ட ஆய்வுக்கட்டுரையில் நிகழ்வு ஆய்வுகளை உற்று நோக்கினால் அதில் ஓகே டபிள்யூ எஸ் வலை சேவையகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது எவ்வாறு வலை சேவையகத்தை வடிவமைத்து அதன் மூலமாக அதிகப்படியான பாதுகாப்பைத் தருவது என்று ஓகே டபிள்யூ எஸ் வலை சேவையகத்தின் மூலமாக வடிவமைப்பது என்று 2004இல் இந்த ஆய்வுக் கட்டுரை வெளியிடப்பட்டது அதில் எவ்வாறு அப்பாச்சி வலை சேவையகத்திணை மேம்படுத்துவது மற்றும் அப்பாச்சி வலை சேவையகம் 2004 ல் உள்ள தீங்கு விளைவிக்கும் நிரல்கள் நீக்கல்மற்றும் சிறந்த அணுகு முறையின் மூலமாக ஒரு வளை சேவையகத்தை வடிவமைப்பது என்பன போன்ற பல தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இது ஓகே டபள்யூஎஸ் வெப் சர்வர் என்று அழைக்கப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் உள்ள வெப் சர்வர்கள் சில பல மாறுதல்களை கொண்டிருந்தாலும் அது அதாவது டபள்யூஎஸ் வெப் சர்வர் மிகவும் சுவாரஸ்யமான கேஸ் ஸ்டடியாக இன்றும் கருதப்படுகின்றது இப்பொழுது நாம் ஒரு பொதுவான வலை சேவையகம் 2004இல் உள்ளது போன்று பல தொகுப்புகளை உள்ளடக்கி எல்லா தொகுப்புகளும் ஒரே முகவரி இடத்தின் கீழ் இயங்க அல்லது செயல்பட வைக்கப்பட்டுள்ளது எப்பொழுதெல்லாம் வாடிக்கையாளர்வலை உலாவி மூலமாக சர்வருடன் இணைக்கப்படும் போதெல்லாம் வெப் சர்வரில் உள்ள தொடர்பு தொகுதி உடன் தொடர்பை ஊக்குவித்து வெப் சர்வரில் உள்ள தொடர்பு தொகுதி தூண்டப்பட்டு அது தொடர்புக்கு தேவையான தகவல்களைப் பெற்று எந்த தொகுதியுடன் தொடர்பை ஏற்படுத்துவது என்ற தகவலின் அடிப்படையில் மாறுபட்ட பல்வேறுபட்ட தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு தகவல்களை பரிமாறும் உதாரணத்திற்கு இணைய உலாவி வாடிக்கையாளர் என்கிரிப்டட் பகுதியை கோரினால் தொடர்பு தொகுதி அந்த தொடர்புக்கான தகவல்களை வளை சேவையகத்தில் உள்ள எஸ் எஸ் எல் தொகுதிக்கு அனுப்பிவிடும் அல்லது வாடிக்கையாளர் பி எச் பி பக்கத்தை விண்ணப்பித்தால் இந்த தொடர்பு தொகுதி அந்த தொடர்புக்கான தகவல்களை வளை சேவையகத்தில் உள்ள பி எச் பிதொகுதிக்கு அனுப்பிவிடும் மேலும் வெப் சர்வரில் ஒரு பின்பகுதி தரவுத்தளம் உள்ளது அதை எல்லா வேறுபட்ட தொகுதிகளும் பரிமாறிக் கொள்வோம் அந்த குறிப்பிட்ட பரிமாறும் நேரத்தில் தொடர்பு தொகுதி மூலமாக பதில் தகவல்களை திரும்ப வாடிக்கையாளர்களுக்கு திருப்பி அனுப்பும் இரண்டு விஷயங்களில் குறிப்பிடத்தக்கவைஎல்லா தொகுப்புகளும் அதாவது இதுபோன்ற தொடர்புத்தொகுதி தனி குழு மற்றும் பல்வேறுபட்ட குறிப்பான தொகுதிகளும் ஒரே முகவரியில் இடத்தில் கீழ் செயல்படத் தொடங்கும் மேலும் இந்த வெப் சர்வரில் பல்வேறுவாடிக்கையாளர் இணைப்புகள்இருக்குமேயானால் அங்கு பல்வேறுபட்ட நிறைய செயல்முறைகளும் இருக்கும் ஒவ்வொரு முறையும் மேற்குறிப்பிட்ட படி ஒரு தொடர்பை மட்டுமே ஒரு வாடிக்கையாளருடன் ஏற்படுத்தும் மேலும் பின்பகுதி தரவுத்தள சேவையகம் முன்புபோலவே செயல்படத் தொடங்கும் ஒற்றை வலை சேவையகம் பல வலைப்பக்கங்களை தொகுத்து அளிக்கலாம் உதாரணத்திற்கு தேடுபொறி அல்லது தேடல் எந்திரம் மற்றும் தினசரி செய்தித்தாள் இந்த இரண்டு வலைப்பக்கங்களை ஒரே ஒரு வலை சேவையகம் தொகுத்து அளிக்கலாம் கடைசியில் இரண்டு வலைதளங்களும் ஒற்றை பின்பகுதி தரவுத்தள சேவையகத்தில் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது இதனால் இந்த முழு அமைப்பிற்கான பாதுகாப்பு பின்பகுதி தளத்தையே சார்ந்துள்ளது மற்றும் சர்ச் இஞ்சின் இணையதள பக்கம் மற்றும் தினசரிநியூஸ் பேப்பர் இணையதள பக்கம் இரண்டும் பின்பகுதி தரவுத்தள சேவையகத்தின்கரடுமுரடான கட்டுப்பாட்டு கொள்கையால் தனிமை படுத்த படுத்தப்படுகின்றது மேலும் ஒவ்வொரு வலை சேவையகம் ஒரே முகவரி இடத்தில் இயங்குவதால் இந்ததொகுதிகளில் ஏதேனும் ஒற்றை தீங்கு விளைவிக்கும் நிரல்கள் ஏதாவது ஒரு தொகுப்பில் இருக்குமானால் அது வெப் சர்வர் முழுவதையும் சமரசம் செய்து விடும் அதாவது அழித்துவிடும் மற்றும் பின்பகுதி தரவுத்தள சேவையகத்தையும் சமரசம் செய்து விடும் இப்பொழுது நம்மிடையே உபயோகிப்பாளர் 1 மற்றும் உபயோகிப்பாளர் 2 என்ற இரண்டு வாடிக்கையாளர்கள் உள்ளனர் அவர்களால் இரண்டு செயல்முறைகள் அதாவது T1 மற்றும் T2 உருவாக்கப்பட்டுள்ளது T1 என்ற செயல்முறை உபயோகிப்பாளர் 1 என்ற வாடிக்கையாளரால்உருவாக்கப்பட்டுள்ளது T2 என்ற செயல்முறை உபயோகிப்பாளர் 2 என்ற வாடிக்கையாளர் ஆல் உருவாக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு உபயோகிப்பாளர் 1 வெப் சர்வருடன் இணைப்பில் உள்ளார் அதில் உள்ள சர்ச் என்ஜின் இணையதள பக்கத்தை உபயோகப்படுத்துகின்றனர் அதனால் புதிய செயல்முறை அதாவது பி1புதிதாக உருவாக்கப்படுகின்றது வாடிக்கையாளர்களின் வினாக்களின் அடிப்படையில் தரவுத்தளத்தில் இருந்து தகவல்கள் உபயோகிப்பாளர் 1க்கு அனுப்பப்படுகின்றது அதேபோன்றுஉபயோகிப்பாளர் 2 வெப் சர்வருடன் இணைப்பில் உள்ளார் அதில் உள்ள டெய்லி நியூஸ் பேப்பர் இணையதள பக்கத்தை உபயோகப்படுத்துகின்றனர் அதனால் புதிய செயல்முறை அதாவது ப்ராசஸ் 2புதிதாக உருவாக்கப்படுகின்றது இதுவும் அதே வெப் சர்வரில் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே காட்டப்பட்டுள்ள வரைபடம் சார்புடைய வரைபடம் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது எவ்வாறுபல்வேறுபட்ட பதிவுகள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது என்பதை இந்த வரைபடம் சுட்டிக்காட்டுகின்றது ஒவ்வொரு பதிவுகளும் ஒன்றையொன்று சார்ந்து உள்ளதால் அந்த முழு அமைப்பும் சமரசம் செய்யப்படுகிறது செயல்பாடு1 சமரசம் செய்யப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய சேவை S1 சமரசம் செய்யப்பட்டுவிடும் இப்பொழுது இந்த முழுவதுமான வெப் சர்வர் ஒரே ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ்சை கொண்டுள்ளது ஆகையால் பி1என்பது சர்ச் எஞ்சினுக்கு கேள்விகளை அனுப்புவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது ஒரே ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ்சை கொண்டுள்ளதால் நியூஸ் பேப்பரை குறிப்பிடும் சேவை எஸ் அதுவும் சமரசம் செய்யப்படுகிறது அதேபோன்று டி1 டி2 டி3 டி4 மற்ற தரவுகளும் சமரசம் செய்யப்படுகிறது அதனால் ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் நகல்கள் P1னை பாதித்தால் அந்த பாதிப்பு அதனை சார்ந்த அனைத்து பதிவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏதேனும் தீங்குவிளைவிக்கும் பகுதிகள் ப்ராசஸ் பி1ஐ பயன்படுத்திக் கொண்டால் அதனுடன் தொடர்புடைய சர்வீஸ்1ஒன்று மற்றும் சர்வீஸ்2 இந்த இரண்டும் பி 1டன் இணைக்கப்பட்டுள்ளது ஆகையால் சர்வீஸ்1ஒன்று மற்றும் சர்வீஸ்2 இந்த இரண்டையும் தீங்கு விளைவிக்கும் நகல் சமரசம் செய்து விடும் அதனால் அதனுடன் தொடர்புடைய தரவுத்தளம் தீங்கு விளைவிக்கும் பகுதிகளால் பாதிக்கப்படும் இதனால் சார்பு வரைபடம் இப்பொழுது இவ்வாறு தோற்றமளிக்கிறது அதன் பிறகு அதனுடன் தொடர்புடைய T1T2T3 மற்றும் T4 அதனால் பாதிக்கப்படும் மற்றும் அதனுடன் தொடர்பில் உள்ள உபயோகிப்பாளர் ஒன்று மற்றும் உபயோகிப்பாளர் 2 பாதிக்கப்படும் இந்த சார்பு வரைபடம் எதைக் காட்டுகிறது என்றால் ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் நகல் ஏதாவது செயல்பாட்டில் முறையில் அதாவது பிராஸ்ஸில் இருக்குமேயானால் அது அதனுடன் தொடர்பில் உள்ள எல்லா சேவைகளையும் அந்த தீங்குவிளைவிக்கும் நகல் பயன்படுத்திக்கொள்ளும் இதனால் இணையதள சேவையகத்தால் அளிக்கப்படும் அனைத்து உபயோகிப்பாளர்கள் மற்றும் அனைத்து சேவைகளும் முடக்கப்பட்டு விடும் இந்த மாதிரியான வடிவமைப்பு அப்பாச்சி இணைய சேவையகத்தில் ஏழு பல்வேறுபட்ட தாக்குதல்கள் 2004 க்கு முன்னர் நடந்துள்ளன எனவே சில தாக்குதல்கள் 2002 இல் திட்டமிடப்படாத தரவு வெளிப்படுத்தல் ஆகும் இந்த மாதிரியான தாக்குதல்களால் குறிப்புப் புத்தகத்தில் உள்ள மிகவும் முக்கியமான தகவல்களை எளிதாக பெறமுடியும் அதனால் தொலைதூர குறியீட்டை பயன்படுத்தும்போது பபார் ஓவர்ஃப்லோ ஏற்பட்டுள்ளது சேவை தாக்குதல்கள் மற்றும் கையெழுத்துப் படிவம் தாக்குதல்களும் அதே நேரத்தில் அரங்கேறியுள்ளது இப்பொழுது நாம் பார்க்கப் போகின்ற ஓகே டபிள்யூ எஸ் சேவையகம் பிரின்ஸ்பல் ஆப் லிஸ்ட் பிரி வில்லேஜ் என்ற வழிமுறையை பயன்படுத்துகின்றது இந்த வழிமுறை மிக அதிகமான பாதுகாப்பு வடிவமைப்பை நமக்கு அளிக்கின்றது இந்த வழிமுறையை பயன்படுத்தி அதாவது பிரின்ஸ்பல் ஆப் லிஸ்ட் பிரி வில்லேஜ் உபயோகப்படுத்தி கணினி அமைப்பை உருவாக்கினால் தாக்குபவர்கள் மிகக்குறைந்த தகவல்களை மட்டுமே பெற இயலும் இந்த வழிமுறையை பயன்படுத்தும் போது முழு அமைப்பையும் பல்வேறுபட்ட சிறு சிறு தொகுப்புகளாக பிரித்து அதை சுமூகமான முறையில் செயல்படுத்த வேண்டும் மற்றும் அது செயல்படத் தேவையான மிகக்குறைந்த அளவிலான சலுகைகளை மட்டுமே வழங்க வேண்டும் உதாரணத்துக்கு எடுத்துக் கொண்டால் நம்மிடையே உள்ள ஒரு தொகுப்பு யூ எஸ் பி சாதனத்துடன் தொடர்புகொள்ள பயன்படுத்தப்படுகின்றது அதனால் நாம் கணினி கட்டமைப்பை உருவாக்கும் போது அதில் இந்த தொகுப்புக்கு நாம் தனி சுதந்திரம் அளிக்க வேண்டும் இதன்படி அது யூ எஸ் பி சாதனத்துடன் மட்டுமே தொடர்புகொண்டு தகவல்களை கொடுக்கவும் வாங்கவும்முடியும் மற்றும் அதனால் கணினி கட்டமைப்பில் உள்ள மற்ற வளங்களை தொடர்பு கொள்ள முடியாதபடி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் மற்றொரு உதாரணம் ஒரு தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட கோப்பிலிருந்து தகவல்களை கொடுக்கவும் வாங்கவும் முடியும் என்ற செயல்பாட்டின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது தாக்குபவர் இந்த தொகுப்பை தாக்கினால் அதனால் அந்தத் தொகுப்பு மட்டுமே பாதிக்கப்படுகின்றது அதனால் மற்றதொகுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது கணினி கட்டமைக்கும் போது நாம் அந்ததொகுப்பிற்கு மிகக்குறைந்த சலுகைகளை அல்லது மிகக்குறைந்த தனி சுதந்திரம் வழங்க வேண்டும் மேலும்அந்த தொகுப்பை சிறு சிறு தொகுப்புகளாக பிரிக்கும் போது உதாரணத்திற்கு இரண்டு சிறு தொகுப்புகளாக பிரிக்கின்றோம் அதில் முதல் சிறு தொகுப்பு இரண்டு செயல்முறைகள் உடன் தொடர்பில் உள்ளது இந்த இரண்டு செயல்முறைகளும் முதல் சிறு தொகுப்பை பயன்படுத்தி தூண்ட முடியும் மற்றும் இரண்டாவது சிறு தொகுப்பினால் இந்த இரண்டு செயல்முறைகள் உடன் எவ்வித தொடர்பும் ஏற்படுத்த முடியாது இந்த மாதிரியான அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் இந்த மாதிரியான பாதுகாப்பான கணினி கட்டமைப்பு உருவாக்கும்போது பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம் வெளியிலிருந்து பாதுகாப்பை அந்த அமைப்பிற்கு வழங்க வேண்டும் நீங்கள் மிகப்பெரிய பயன்பாட்டை உருவாக்கும்போதுஉதாரணத்திற்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் உருவாக்கும்போது அந்த பயன்பாட்டில் இல்லாத பாதுகாப்பு மேலாளர் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதாவது அந்த பயன்பாட்டிற்கு வெளியே உள்ள பாதுகாப்பு மேலாளர் அந்தப் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட பயன்பாடு தீங்கு விளைவிக்கும் நகல்களால் தாக்கப்படும்போது அதனுள்ளே உள்ள பாதுகாப்பு மேலாளரும் தாக்கப்பட்டு அதனால் முழு கணினி கட்டமைப்பும் பாதுகாப்பை இழக்க நேரிடும் அதனால் நாம் அந்த பயன்பாட்டிற்கு வெளியே இருந்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்தான் பயன்பாட்டின் பாதுகாப்பிற்கு பொறுப்பு என்றால்ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்பாட்டிற்கு வெளியில் இருக்கிறது இதனால் தாக்குதல் செய்பவர் பயன்பாட்டுக்கான அணுகலைப் பெற இயக்க முறைமையை சமரசம் செய்ய வேண்டும் அதனால் அதை தாக்குவது என்பது மிகவும் கடினமான ஒன்று இரண்டு தொகுப்பிற்கு இடையிலான தொடர்பில் தாக்குதல்கள் நிகழ வாய்ப்புள்ளது எடுத்துக்காட்டாக வலை தொடர்பில் தாக்குதல் நடந்தால் அது அதிகமான பாதிப்பை உருவாக்கும் என்று அனுமானத்தின் அடிப்படையில் தாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இந்த வகை இடைமுகங்களைப் பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இப்பொழுது பிரின்ஸ்பல் ஆப் லிஸ்ட் பிரி வில்லேஜ் என்ற கொள்கைப்படி எப்படி ஓகே டபிள்யூ எஸ் சேவையகத்தில் உபயோகப்படுத்தப்படும் என்பதைப்பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இதைப்பற்றிய மேலும் அதிகமான தகவல்களை ஓகே டபிள்யூ எஸ் கட்டுரையில் இந்த பகுதியில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சில முறையான விதிமுறைகளை அல்லது சட்ட திட்டங்களை பயன்படுத்தி இந்தக் கொள்கையை பிரின்ஸ்பல் ஆப் லிஸ்ட் பிரி வில்லேஜ் ஓகே டபிள்யூ எஸ் சேவையகத்தில் பயன்படுத்த முடியும் அதாவது முதலாவது விதி முறை என்பது ஒவ்வொரு சார்பற்ற சேவையும் அல்லது தொகுப்பும் ஒரு சார்பற்ற செயல்பாடாக செயல்படுத்தப்பட வேண்டும் இதுவரை பார்த்த உதாரணத்தில் இரண்டு சேவைகளைப் பற்றிப் பார்த்தோம் அதாவது சர்ச் என்ஜின் மற்றும் டெய்லி நியூஸ் பேப்பர் இந்த ஒவ்வொரு சேவைகளையும் தனித்தனியாக செயல்பட வைக்க வேண்டும் அதனால் அது மற்ற சேவையுடன் அதிக தொடர்பில் இல்லாததால் அடுத்த தொகுப்பின் தகவல்களை எளிதாக பெற இயலாது மற்றொரு கொள்கை என்னவென்றால் ஒவ்வொரு சேவையும் சிஹெச்ரூட் ஜெயில் அல்லது சேஞ்ச் ரூட் ஜெயில் ஆல் செயல்படுத்த வேண்டும் இதைப்பற்றி நாம் பின்னர் விவாதிக்க இருக்கின்றோம் ஆனால் இந்த முறையை பயன்படுத்தி குறிப்பிட்ட சேவை அதற்கு தேவையான கோப்புகளை மட்டுமே உபயோகப்படுத்த முடியும் ஒரு செயல்பாடு நடப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சேவையினால் அந்த செயல்பாட்டிற்கு தேவையில்லாத அல்லது தேவைப்படாத கோப்புகளை பெற இயலாது மூன்றாவதாக ஓகே டபிள்யூ எஸ் சேவையகத்தில் ஒவ்வொரு சேவையும் அல்லது செயல்முறையும் வேறுபட்ட அதாவது ஒன்றுக்கொன்று உரிமை இல்லாத உபயோகிப்பாளராக கருதப்படுகின்றது அதனால் ஒவ்வொரு சேவையும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சார்பற்ற உபயோகிப்பாளராக கருதப்படுகின்றது அதனால் சர்ச் என்ஜின் மற்றும் டெய்லி நியூஸ் பேப்பர் வேறுபட்ட ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சேவையாக செயல்படுத்தப்படுகின்றது இதனால் மேலும் நாம் ஒரு சேவையை மற்றொரு சேவையிலிருந்து எளிதாக தனிமைப்படுத்த முடியும் அதனால் நாம் எளிதாக ஒரு சேவை மற்றொரு சேவையின் தகவல்களை பெறுவதை கட்டுப்படுத்த முடியும் தரவு பகுதிகளில் தகவல்களை பெற குறைவான உரிமைகளை மட்டுமே ஓகே டபிள்யூ எஸ் சேவையகம் வழங்குகின்றது அதனால் நாம் தேவையில்லாத தகவல்களை பெறுவதை தடுக்க இயலும் இந்த தனித்துவமான கணினி அமைப்பை அமைக்க ஓகே டபிள்யூ எஸ் சேவையகத்தை பற்றித் தெரிந்து கொள்வதற்கு முன்னர் நமக்கு யூனிக்ஸ் சிஸ்டம் பற்றிய இரண்டு அடிப்படையான வடிவமைக்கும் கொள்கையைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகே டபிள்யூ எஸ் சேவையகம்தேவையான பாதுகாப்பை வழங்க யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நம்பியுள்ளது 3 யூனிக்ஸ் கருவிகளை உபயோக படுத்தி போதுமான அளவிற்கு எல்லா சேவைகளையும் தனிமைப்படுத்த முடியும் அதில் முதலாவதாக சேஞ்ச் ரூட் அதாவது மாற்று பாதை சிஹெச் ரூட் இதைப் பற்றி தெரிந்துகொள்ள கூகுளே பயன்படுத்தலாம் அல்லது மேன் பேச்சை உபயோகப்படுத்தி சீஎச் ரூட் மற்றும் சேட் யூ ஐடி அவற்றைப் பற்றி தெரிந்துகொள்ளலாம் ஆனால் ஓகே டபிள்யூ எஸ் பாதுகாப்பு முழுவதுமாக யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நம்பியுள்ளது மிகவும் அதிகமாக மூன்று கருவிகள் ஓகே டபுள் யு எஸ் இணைய சேவையகத்தால் பயன்படுத்தப்படுகின்றது அதில் ஒன்று சேஞ்ச் ரூட் இரண்டாவதாக செட் யூ ஐடி மற்றும் மூன்றாவது நாம் முன்பே நமது முந்தைய விரிவுரையில் விவாதித்தோம் அதாவது பாசிங் பைல் டி ஸ்கிரிப்டார் நமது முந்தைய விரிவுரைகளில் விவாதித்தோம் பாசிங் பைல் டி ஸ்கிரிப்டார் மற்றும் சேஞ்ச் ரூட் இந்த கருவிகளைப் பற்றி மேன் பேஜில் தெரிந்துகொள்ளலாம் அதில் ஒவ்வொரு பிராசஸ்க்கும் தனித்தனியேரூட் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் ஒவ்வொரு பிராசஸ்க்கும் தனித்தனியே ரூட் வைக்கப்பட்டுள்ளதால் தாக்குபவர்களால் ஏதேனும் ஒரு கோப்பை மட்டுமே தாக்க இயலும் வேறுபட்ட ரூட்டை கொண்டுள்ள மற்ற பிராசஸர்களை தாக்க இயலாது அது தாக்குபவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டுவிடும் அதாவது அவர்களால் மிகக்குறைந்த தகவல்களை மட்டுமே பெற இயலும் மற்ற தகவல்களை பெற இயலாது ஒரு குறிப்பிட்ட கோப்புஅமைப்பு தாக்குதல் செய்பவர்களால் தாக்கப்படும்போது அவர்கள் ஷெல் போன்ற அமைப்பை உருவாக்கி அந்த கணினியை தாக்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் அவர்களால் அந்த குறிப்பிட்ட பிராசஸசில் உள்ள கோப்புகளை மட்டுமே பார்க்க முடியும் மற்ற பிராசஸசில் உள்ள கோப்புகளைபார்க்க இயலாது அது முற்றிலுமாக மறைக்கப்பட்டுவிடும் மேலும் அதைப் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தாக்குபவர்கள் குறைந்த அளவு சலுகைகளை மட்டுமே பெற்றிருப்பதால் அவர்களால் அந்த கோப்புகளை பார்க்க மட்டுமே முடியும் அதை உபயோகப்படுத்த முடியாது இரண்டாவது கருவி செட் யூ ஐடி செட் யூ ஐடி கட்டளையை பயன்படுத்தி ஒவ்வொரு சேவையும் ஒரு தனி உபயோகிப்பாளர் அடையாளத்தை பெற்றிருக்கும் எனவே அது சேவையை தொடங்கும் பட்சத்தில் வேறுபட்ட தனித்துவமான சேவையாக கருதப்படும் ஓ கே டபிள்யூ எஸ் இணைய சேவை அகத்தால் ஒவ்வொரு சேவையையும் தனிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட உபயோகிப்பாளராக கருதப்படுகின்றது அதனால் ஏதேனும் மாற்றம் அந்த செயல்பாட்டில் ஏற்பட்டால் அதனால் மீண்டு வர இயலாது அல்லது மற்ற ப்ராசஸ் உடன் தொடர்பு கொள்ள இயலாது அது மற்ற சேவையின் தகவல்களையும் தர இயலாது இந்த செட் யூ ஐடி கட்டளையை பயன்படுத்தி உபயோகிப்பாளர் உரிமைகளை கட்டுப்படுத்த இயலும் உதாரணத்திற்கு நாம் அதிக உரிமைகளை வழங்கினால் தாக்கம்செய்பவர்கள் அந்த உரிமையைப் பயன்படுத்தி கணினி அமைப்பின் மற்ற பகுதிகளையும் தாக்க முடியும் உதாரணத்திற்கு கணினியின் அமைப்பின் போர்ட் அதனால் செட் யூ ஐடி பயன்படுத்தி இந்த தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் ஓ கே டபிள்யூ எஸ்ஆல் பயன்படுத்தப்படும் மூன்றாவது வழிமுறையில் ஒவ்வொரு ப்ராசஸ்ம் ஒவ்வொரு கோப்பு விவரிப்பான் மூலமாக தகவல்களை மற்றொரு ப்ராசஸ்க்கு அனுப்புகின்றது அதை பெற்றுக்கொண்ட மற்றொரு பிராசஸ் தனக்குக் கொடுக்கப்பட்ட உரிமையின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட தகவல்களை மட்டுமே மற்றொரு பிராசஸ்ல் இருந்து பெற முடியும் அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த தகவலை தர முடியும் எனவே இதைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையானது சைல்ட் பிராசஸ் உபயோகப்படுத்தாமல் ஒரு கோப்பை அணுக முடியும் இப்பொழுது நாம் சார்பு வரைபடத்தை ஓ கே டபிள்யூ எஸ் அடிப்படையில் உற்றுநோக்கினால் மிகவும் குறைவான சேவைகளை மட்டுமே அது பாதிக்கின்றது இது அப்பாச்சி இணைய சேவையகத்தில் உள்ளது போன்று இல்லாமல் அதாவது அதில் உபயோகிப்பாளர் குறிப்பிட்ட தேவையுடன் தொடர்பில் உள்ளார் ஆனால் ஓ கே டபிள்யூ எஸ் சேவை உபயோகிப்பாளர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதில் ப்ராசஸ் தாக்கப்பட்டால் அதனுடன் மட்டுமே தொடர்பில் உள்ள சேவை பாதிக்கப்படும் அதனால் அதனுடைய உபயோகிப்பாளர் மட்டுமே பாதிக்கப்படுவர் இதனால் T1 மற்றும் T3 சமரசம் செய்யப்படுவதைக் காண்கிறோம் S1 என்பது சர்ச் எஞ்சினை குறிக்கின்றது S2 என்பது டெய்லி நியூஸ் பேப்பர் சர்ச் இஞ்சின் தாக்கப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய எல்லா சேவைகளும் தாக்கப்பட்டு பாதிப்பை உண்டாக்கும் அது டெய்லி நியூஸ் பேப்பர் உடன் தொடர்புடைய மற்ற சேவைகளான P2S2T2 மற்றும்T4 ஆகியவற்றை பாதிக்காது இந்த சேவைகள் பாதுகாப்பாக இருக்கும் ஓகே டபிள்யூ எஸ் சேவையகம் இந்த இரண்டு சேவைகளையும் தனிமைப் படுத்தியதால் நாம் இதை அடைய முடியும் இது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான சிறந்த அணுகுமுறை அல்ல இது பாதுகாப்பிற்கும் செயல்திறனுக்கும் வர்த்தக ரீதியிலான அணுகுமுறையாக கருதப்படுகின்றது அதாவது நாம் கடுமையான தனிமைப்படுத்தும் விதிகளை பல்வேறுபட்ட தொகுப்பில் பயன்படுத்தி கணினி அமைப்பை உருவாக்கினால் தாக்கம் செய்பவர்களால் எல்லா தொகுப்புகளையும் அழிக்க முடியாது அதாவது ஒரு பயனர் சமரசம் செய்தால் அந்த பயனருடன் தொடர்புடைய செயல்பாடுகள் மட்டுமே சமரசம் செய்யப்படும் உதாரணத்திற்குU1 தாக்கப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய P1 மற்றும்T1 தாக்கப்படும் அதனால் உபயோகிப்பாளர் 2 மற்றும் பிராசஸ் 2 ஆகியவைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இதை செயல்படுத்துவது பயன்பாட்டுக்குக் கொண்டு வருவது எளிதான காரியமல்ல ஒவ்வொரு உபயோகிப்பாளருக்கும் ஒவ்வொரு பிராசஸ் தேவைப்படுகிறது மற்றும் மிகக் கடுமையான விதிகளை பயன்படுத்தி தனிமைப்படுத்த வேண்டும் நடைமுறையில் இதுபோன்ற கணினி அமைப்பை உருவாக்குவது என்பது மிகவும் எளிதல்ல மற்றும் ஒவ்வொரு இணை சேவையகம் பல்வேறுபட்ட அதிக எண்ணிக்கையிலான சேவைகளுடன் வைக்கப்பட்டுள்ளது அதனால் அதனுடைய செயல் திறன்கள் குறைவடையும் அதனால் பாதுகாப்பு மற்றும் செயல் தன்மை இரண்டுக்கும் இடையிலான வர்த்தகரீதியான தொடர்பை பயன்படுத்தி ஓகே டபிள்யூ எஸ் இணைய சேவையகத்தில் அமைப்பைப் பயன்படுத்தி பாதுகாப்பை உறுதி செய்யலாம் இப்பொழுது ஓகே டபிள்யூ எஸ் அமைப்பை பற்றி சிறிது விரிவாகப் பார்க்க இருக்கின்றோம் அதில் முக்கியமானது ஓகே எல் டி இந்த முக்கியமான பிராசஸ் ரூட் யூசர் முதன்மையான பயன்பாட்டாளராக கருதப்படுகின்றது இந்த சேஞ்ச் ரூட் டைரக்டரி ரன் என்று அழைக்கப்படுகின்றது இது முழு ஓகே டபிள்யூ எஸ் இணைய சேவையகம் பூட்ஸ்றப் செய்வதை கவனித்துக் கொள்கிறது இது ஓகே டபிள்யூ எஸ் இணைய சேவையகத்தில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சேவை பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் கவனித்துக் கொள்கின்றது அந்த பாதிக்கப்பட்ட சேவை மீண்டும் தனது செயல்பாட்டை தொடரலாம் இப்பொழுது ஓகே எல் டி பிராசஸ் செயல்பட ஆரம்பிக்கின்றது இது இரண்டு ப்ராசஸ்சை உருவாக்குகின்றது அதில் ஒன்று ஓகே டி ப்ராசஸ் மற்றொன்று ஓகே லாக் டி பார்சஸ் இந்தஓகே லாக் டி பார்சஸ் யூசர் மற்றும் சேஞ்சு ரூட் டைரக்டரி உடன் செயல்பட தொடங்குகின்றது இந்த சேஞ்சு ரூட் டைரக்டரி லாக் என்றழைக்கப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட செயல்பாடு இணைய சேவையகத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் பதிவு செய்து கொள்கின்றது அதேபோல் மற்ற செயல்பாடுகளும் தங்களது செயல்பாடுகளை பதிவிட விரும்பினால் அது ஓகே லாக் டி பார்சஸ் உடன் ஆர் பி சி மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டும் ஓகே டீ ப்ராசஸ் யூசர் உடன் செயல்படும்போது இந்த ப்ராசஸ் வெளித் தொடர்புகளை போர்ட் எண் 80 வழியாக கவனித்துக் கொண்டிருக்கும் பின்னர் அது குறிப்பிட்ட தகவல்களை பெறுவதற்கு அந்த குறிப்பிட்ட சேவைகளுக்கு கோரிக்கைகளை அனுப்பும் இந்த கோரிக்கை சரியானதாக இல்லை என்றால் அது வெளியில் உள்ள கிளையன்ட்க்கு HTTP404 என்ற எரர் தகவலை அனுப்பும் அல்லது கோரிக்கையின் சில பகுதி நீக்கப்பட்டு இருந்தால் அது HTP 500 என்ற கோரிக்கையை ரிமோட் கிளையன்ட்க்குஅனுப்பிவிடும் மற்றுமொரு சேவை என்னவென்றால் பப்டி சேவை இந்த சேவையை டபிள்யூ டபிள்யூ டபள்யூ பயன்படுத்தி இயக்க முடியும் மற்றும் சேஞ்ச் ரூட் டைரக்டரி இதை எச்டி டாக்ஸ் என்று அழைக்கின்றோம் இந்த எச்டி டாக்ஸ் இதை பயன்படுத்தியும் செயல்படுத்த முடியும் ஆகையால் பப்டி டைரக்டரி இதன் மூலமாக மிகவும் குறைந்த அளவிலான கோப்புகளை மட்டுமே பெறமுடியும் அதாவது அந்த கோப்புகளை நாம் பார்க்க இயலும் மேலும் ஓகே லாக் டி பார்சஸ் இதைப் பயன்படுத்தி தங்களால் கோப்புகளை பார்க்க முடியும் மற்றும் உபயோகப்படுத்த முடியும் ஆனால் மற்ற பிராசஸ்ஐ உபயோகப்படுத்தி தங்களால் கோப்புகளை பார்க்க மட்டுமே முடியும் இப்பொழுது பலதரப்பட்ட சேவைகளான உதாரணத்திற்கு பி ஹெச் பி சேவை எஸ் எஸ் எல் சேவை இதுபோன்ற பல சேவைகளை ஓகே எல் டி பயன்படுத்தி உருவாக்க முடியும் இந்த ஒவ்வொரு சேவையும் பலதரப்பட்ட ரூட்டை உபயோகப் படுத்துகின்றது இந்த சேவைகளை சேஞ்ச ரூட் கொண்டு செயல்பட வைக்க முடியும் இப்பொழுது இது போன்ற பலதரப்பட்ட ப்ராசஸ்சை சேஞ்ச ரூட் கொண்டு செயல்பட வைக்க முடியும் ஏனென்றால் இந்த ரன் பைல் சிஸ்டம் தயாராக உள்ளது இப்பொழுது ஓகே டி மற்றும் பலதரப்பட்ட சேவைகளும் ஒன்றுக்கொன்று இணைப்பில் உள்ளது இதில் ஒவ்வொரு சேவையும் கோரிக்கைகளை ஓகே டிக்கு அனுப்புகின்றது பின்னர் ஓகே டி இந்த கோரிக்கைகளை ஆராய்ந்து பின்னர் அதற்கு தகுந்தஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான சேவைகளுக்கு இந்த கோரிக்கையை அனுப்புகின்றது ஓகே டி ப்ராசஸ் பலதரப்பட்ட சேவைகளுடன் ஆர் பி சி வழிமுறை மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது ஆர் பி சி எதற்கு உபயோகப்படுகிறது என்றால் அது கோரிக்கைகளை ஓகே டிக்கும் மற்ற சேவைகளுக்கும் ஆர் பி சி மெக்கானிசம் மூலமாக அனுப்புகிறது ஆகையால் இந்த மாதிரியான வழியை பயன்படுத்தி பலதரப்பட்ட ப்ராசஸ்கள் ஓகே டபிள்யூ எஸ் இணைய சேவையகத்தில் பயன்படுத்தப்படுகின்றது இந்த முழுவதுமான இணைய சேவையகத்திற்கு இந்த ஓகே எல் டி அடித்தளமாக செயல்படுகின்றது இது எல்லா சேவைகளும் நல்லவிதமாக இயங்குகிறதா என்று கண்காணித்து உறுதிப்படுத்துகிறது இதில் ஏதாவது சேவைகள் நிறுத்தப்பட்டு அதாவது செயல்படாமல் இருந்தால் இது மீண்டும் அந்த சேவையை திரும்ப ஆரம்பிக்கின்றது அதாவது செயல்பட வைக்கின்றது அதாவது இந்த மாதிரியான வழிமுறையை பயன்படுத்தி ஓகே டபிள்யூ எஸ் மிகப்பெரிய இணைய சேவை பயன்பாட்டை நல்லவிதமாக மற்ற பிராசசிலிருந்து தனிமைப்படுத்தி அதை கண்காணிக்கிறது அதாவது நல்லவிதமாக நிர்வகிக்கிறது ஆகையால் இந்த விரிவுரைகளின் அடுத்த விரிவுரையில் நாம் பார்க்கவிருப்பது எப்படி நன்றான அதாவது மிகவும் எளிதான தனிமைப்படுத்தப்பட்ட ப்ராசஸ்களை கணினி அமைப்பில் உருவாக்குவது இப்பொழுது இங்கு சில ப்ராசஸ்கல் உள்ளன ஒவ்வொரு ப்ராசசும் ஆர் பி சி மூலமாக மற்ற பிராசஸ்கள் உடன் தொடர்பு கொள்கிறது இந்த மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்தும்போது அது மிகவும் கடினமாக உள்ளது ஏனென்றால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இயங்குவதால்அதில் சிஸ்டம் கால் உபயோகப்படுத்தப்படுகின்றது ஆகையால் இனி வரும் விரிவுரையில் ஒற்றை ப்ராசஸ் அதாவது ஒரு ப்ராசசைபயன்படுத்தி எப்படி அதிகப்படியான மிகவும் நன்றான தனிமைப்படுத்தப்பட்ட வழி அமைப்பை அடைவது என்பதைப்பற்றி தெரிந்துகொள்ள இருக்கின்றோம்